இன்புட் எக்சைட்டேசன் ஐ ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு பெருக்கினால் ரெஸ்பான்ஸ் ம் கான்ஸ்டன்ட் கொண்டு பெருக்கியதாக கிடைக்கும் இன்புட் கரன்ட் I ம் அவுட்புட் வோல்டேஜ் v ம் i R என்ற விதத்தில் தொடர்பு படுகிறது அதாவது ஓம்ஸ் விதி Ωs law ஆகவே iR V இங்கே கரன்ட் I கான்ஸ்டன்ட் k அளவு அதிகரித்தாலோ குறைந்தாலோ அதே அளவு வோல்டேஜ் அதிகரிக்கவோ குறையவோ செய்யும் அதாவது k R kv இது ஈக்வேசன் 4 2 அடுத்து அடிடிவிடி பண்பு additivity property உள்ளீட்டின் கூட்டுத்தொகையின் பதில் தனித்தனியாக பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு உள்ளீட்டிற்கான பதில்களின் கூட்டுத்தொகை ஆகும் உள்ளீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ளீடுகளைக் கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த உள்ளீட்டைச் சேர்ப்பதன் மூலம் வெளியீடு பதிலைப் பெறுகிறது இப்போது உள்ளீட்டில் ஒரு நேரத்தில் ஒன்றைக் கருத்தில் கொண்டால் வெளியீட்டு ரெஸ்பான்ஸ் பெறுகின்றன என்றால் அவற்றை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும்அது உள்ளீடுகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்தால் கிடைக்கும் ரெஸ்பான்ஸ் க்கு சமமாக இருக்கும் அதாவது உள்ளீட்டில் பல உள்ளன பல உள்ளீடுகள் உள்ளன எனவே ஒரு நேரத்தில் ஒன்றைக் கருத்தில் கொண்டு வெளியீட்டு பதில் கிடைக்கிறது இதைச் சேர்க்கவும் இப்போது மீண்டும் உள்ளீட்டில் அனைத்து உள்ளீடுகளும் ஒரே நேரத்தில் கொடுத்தால் வெளியீட்டு பதிலைப் பெறுகின்றன இந்த இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இதுதான் அடிடிவிடி பண்பு additivity property ரெசிஸ்ட்டரின் வோல்டேஜ் கரண்ட் உறவை பயன்படுத்தினால் v1 i1 R v2 i2 R இரண்டும் சேர்ந்தால் i1 i2 v i1 i2 R அதாவது i1 R i2 R பிறகு v v1 v2 இது அடிடிவிடி பண்பு additivity property எனவே இந்த நிபந்தனை பூர்த்தியாக வேண்டும் எனவே ரெசிஸ்ட்டர் ஒரு லீனியர் உறுப்பு என்று நாம் சொல்லலாம் ஏனென்றால் வோல்டேஜ் கரன்ட் உறவு ஹோமோஜெனிடி அடிடிவிடி பண்பு additivity property இரண்டையும் திருப்திப்படுத்தினால் பின்னர் அந்த எலெமென்ட் லீனியர் ஆக இருக்க முடியும் ஹோமோஜெனிடி அடிடிவிடி பண்பு additivity property இரண்டு பண்புகளையும் பூர்த்தி செய்தால் தான் அது ஒரு லீனியர் எலெமென்ட் ஆக இருக்கும் ஒரு சர்க்யூட் ஹோமோஜெனெஸ்அடிடிவ் இரண்டும் இருந்தால் அது லீனியர் ஆகும் லீனியர் சர்க்யூட் லீனியர் எலெமென்ட் மட்டுமே கொண்டிருக்கும் லீனியர் டிபெண்டென்ட் சோர்ஸ் மற்றும் இன்டிபெண்டென்ட் சோர்ஸ் இதைக்குறித்து கொள்ளவும் லீனியர் சர்க்யூட் லீனியர் எலெமென்ட் மட்டுமே கொண்டிருக்கும் வேறுவிதமாக சொன்னால் லீனியர் சர்க்யூட் அவுட்புட் இன்புட்க்கு நேரடியாக விகிதாசாரமாக இருந்தால் அந்த சர்க்யூட் லீனியர் சர்க்யூட் ஆகும் ஆனால் பவர் p i2 R v2 R ஆகவே அது நான்லீனியர் பவர் - வோல்டேஜ் நான்லீனியர் இந்த பாடத்தில் லீனியர் சர்க்யூட் மற்றும் தியெரெம் மட்டுமே பார்ப்போம் இங்கே வரும் தியெரெம் நான்லீனியர் சர்க்யூட் க்கு பொருந்தாது பவர்க்கு பொருந்தாது முதலில் லீனியர் சர்க்யூட் க்கு செல்வோம் லீனியாரிடி பற்றி விளக்குவதற்காக இந்த படத்தை கவனிக்கவும் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் ஒரு லோட் ரெசிஸ்ட்டர் லோட் ரெசிஸ்ட்டர்R ல் இந்த லீனியர் சர்க்யூட் வழியாக கரன்ட் செல்கிறது இந்த லீனியர் சர்க்யூட் ல் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் இல்லை இது வோல்டேஜ் மற்றும் இது ஒரு லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் இதன் வழியாக கரன்ட் செல்கிறது இப்போது v 5 volt என்று இருக்கும் போது கரன்ட் 1 ஆம்பியர் என்றால் v 10 volt என்று மாற்றும் போது கரன்ட் 2 ஆம்பியர் ஆக இருக்க வேண்டும் v இரண்டால் பெருக்கப்படுகிறது அதேபோல் I ம் இரண்டால் பெருக்கி கிடைக்க வேண்டும் அப்படி நடந்தால் அந்த சர்க்யூட் லீனியர்ஆகும் லீனியர் சர்க்யூட் வோல்டேஜ் சோர்சால் தூண்டப்படுகிறது அது இன்புட் ஆகும் லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் ல் முடிகிறது இப்போது v 100 volt என்று இருக்கும் போது கரன்ட் 20 ஆம்பியர் என்றால் v 10 volt என்று மாற்றும் போது கரன்ட் 2 ஆம்பியர் ஆக இருக்க வேண்டும் v ஆனது k0 1 ஆல் பெருக்கப்படுகிறது அதேபோல் I ம் k0 1 ஆல் பெருக்கி கிடைக்க வேண்டும் அப்படி நடந்தால் அந்த சர்க்யூட் லீனியர்ஆகும் அடுத்து i0 என்ன என்று v 3 volts இருக்கும்போது v 6 volt இருக்கும்போது கணக்கிட வேண்டும் இங்கே ஒரு டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஷ் vx இங்கே KVL KCL ஈக்வேசன் எல்லாம் படித்துள்ளோம் ஒரு டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஷ் vx vx 2 i1 இரண்டு மெஷ் களுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஷ் உள்ளது KVL பயன்படுத்தி தீர்வு கண்டு இது லீனியர் சர்க்யூட்டா இல்லையா என்று நிரூபிக்கலாம் இந்த சர்க்யூட்டில் KVL பயன்படுத்தலாம் இது மெஷ் 1 இது மெஷ்2 இது கரன்ட் i0 KVL பயன்படுத்தினால் 2 மெஷ் எனவே 2 ஈக்வேசன் 12 i1 4 i2 v 0 அடுத்து 4 i1 16 i2 v vx 0 ஆனால் vx 2 i1 இந்த வோல்டேஜ் v v 3 volt மற்றும் v 6 volts இருக்கும்போது i0 என்ன என்று பார்க்க வேண்டும் v 3 volt இருக்கும்போது i0 3 28 ஆம்பியர் ஆக கிடைக்கிறது v 6 volt இருக்கும்போது i0 6 28 ஆம்பியர் அதாவது 3 volt க்கு 3 28 6 volt க்கு இரண்டு மடங்காக 6 28 ஆம்பியர் சோர்ஸ் வோல்டேஜ் இருமடங்கானால் i0 ம் இரு மடங்காகிறது எனவே இது லீனியர் சர்க்யூட் i 5ஆம்பியர் மற்றும் i 10 ஆம்பியர் இருக்கும்போது V0 கண்டுபிடிக்கவும் கரன்ட் சோர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது v0 கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வோல்டேஜ் v0 v0 4 i2 i 5ஆம்பியர் மற்றும் i 10 ஆம்பியர் இருக்கும்போது V0 கண்டுபிடிக்க வேண்டும் I 5 10 I இரண்டு மடங்காகிறது அதுபோல V0 ம் இரண்டு மடங்காக வேண்டும் இந்த 5 ஆம்பியர் இப்படி செல்கிறது i1 ம் அதே டைரெக்சன் i1 I KVL மெஷ் 2 ல் பயன்படுத்தினால் 12 i2 2 i1 0 KVL மெஷ் 2 ல் பயன்படுத்தினால் i2 i1 6 எனவே v0 4 i2 i1 5 ampere i1 5 ஆம்பியர் i2 i1 by 6 i2 5 6 ஆம்பியர் மற்றும் v0 4 i2 v0 4 x 56 20 6 volt இப்போது 10 ampere இருந்தால் i1 10 ஆம்பியர் i2 i1 6 அல்லது 10 6 ஆம்பியர் எனவே v0 4 i1 40 60 volt V0 20 60 volt கரன்ட் 5 ampere இருக்கும் போது கரன்ட் 10 ஆம்பியர் V0 ம் இரண்டு மடங்காகிறது எனவே இந்த சர்க்யூட் லீனியர் ஆகும் அடுத்து சூப்பர் பொசிசன் கோட்பாடு ஒரு சர்க்யூட்டில் 2 அல்லது அதற்கு மேல் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் இருக்கும் போது ஒவ்வொரு இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ன் குறிப்பிட்ட வேரியபில் மேல் பங்களிப்பை கணக்கிட்டு கூட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு சர்க்யூட்டில் 2 அல்லது அதற்கு மேல் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் இருக்கும்போது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் எடுத்துக் கொண்டு மற்றதை off செய்துவிட்டு பின்னர் கூட்டிக்கொள்ள வேண்டும் இது சூப்பர்பொசிசன் கோட்பாடு ஆகும் சூப்பர்பொசிசன் கோட்பாடு லீனியாரிட்டி பண்பின் அடிப்படையில் ஆனதாகும் சூப்பர்பொசிசன் கோட்பாடு என்பது லீனியர் சர்க்யூட்டில் ஒரு எலெமென்ட் ன் வழியாக கரன்ட் அல்லது அதன் குறுக்கே வோல்டேஜ் என்பது ஒவ்வொரு இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் மட்டும் இருக்கும்போது ஏற்படும் கரன்ட் அல்லது வோல்டேஜ் களின் அல்ஜீப்ரிக் சம் ஆகும் சூப்பர்பொசிசன் கோட்பாடு பயன்படுத்தும்போது ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் மட்டும் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் எடுத்துக்கொள்ளவேண்டும் டிபெண்டென்ட் சோர்ஸ் அப்படியே இருக்க வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் மட்டும் எடுத்து எலெமென்ட் ன் வழியாக கரன்ட் அல்லது அதன் குறுக்கே வோல்டேஜ் கணக்கிட்டு எல்லாவற்றையும் சேர்த்தால் அதுவே சர்க்யூட் முழுவதுமாக எல்லாம் இருக்கும் போது கிடைக்கும் இதுதான் சூப்பர் பொசிசன் இது நல்ல முறைதான் ஆனால் அதிக நேரம் எடுக்கும் சூப்பர் பொசிசன் ல் 2 விசயம் மனதில் கொள்ள வேண்டும் ஒன்று ஒரு நேரத்தில் ஒரு இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் மட்டும் மற்ற இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் ஐ 0 ஆக்க வேண்டும் அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரன்ட் சோர்ஸ் ஐ 0 ஆம்பியர் ஆக்க வேண்டும் அதாவது ஓப்பன் சர்க்யூட் நாம் சில எடுத்துக்காட்டுகளை பின்னர் பார்ப்போம் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் கரன்ட் சோர்ஸ் ஐ ஓப்பன் சர்க்யூட் ஆக மாற்ற வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் எடுக்கவேண்டும் டிபெண்டென்ட் சோர்ஸ் மற்றவற்றால் கட்டுப்படுத்தப்படுவதால் அதை மாற்றக்கூடாது சர்க்யூட் அனாலிசிஷ் சூப்பர்பொசிசன் கொஞ்சம் வேலை அதிகம் இது அதன் குறைபாடு ஆகும் சூப்பர்பொசிசன் என்பது லீனியாரிடி ல் தான் மிகவும் சரியாக இருக்கும் இது பவர் க்கு பொருந்தாது ஏனென்றால் ரெசிஸ்ட்டரில் பவர் என்பது வோல்டேஜ் அல்லது கரன்ட் ன் ஸ்கொயர் பொருத்து மாறுபடும் இது பவர் க்கு பொருந்தாது கரன்ட் மற்றும் வோல்டேஜ் க்குக்கு பொருந்தும் சூப்பர்பொசிசன் பயன்படுத்தி v கண்டுபிடிக்கவும் இங்கே வோல்டேஜ் v கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே v 2i இங்கே ஒரு இண்டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே ஒரு இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ்12 volt கரன்ட் சோர்ஸ் 6 ampere முதலில் சூப்பர்பொசிசன் இந்த கரன்ட் சோர்ஸ் ஐ ஆஃப் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் சர்க்யூட் இப்படி வரும் இந்த சர்க்யூட்டில் 6 ஆம்பியர் கரன்ட் சோர்ஸ் எடுத்துவிட்டால் கரன்ட் i1 இந்த சர்க்யூட் 12 வோல்ட் சோர்ஸ் எடுத்துவிட்டால் இப்படி இருக்கும்வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துவிட்டு சார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் மட்டும் வைத்து வோல்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டும் கரன்ட் சோர்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் பண்ண வேண்டும் இது i3 இது i2 அதாவது இந்த கரன்ட் I i2 i3 சூப்பர்பொசிசன் ல் முதலில் v1 அடுத்தது v2 இந்த கரன்ட் i சூப்பர்பொசிசன் பயன்படுத்துவதால் இந்த இரண்டு சர்க்யூட் வருகிறது கரன்ட் சோர்ஸ் ஓப்பன் செய்துவிட்டால் 2 Ω ல் கரன்ட் i1 வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் பண்ணினால் இது i3 எனவே i i1 i3 v1 2 i1 மற்றும் v2 2 i3 v v1 v2 முதல் சர்க்யூட் v1 இரண்டாவது சர்க்யூட் V2 KVL பயன்படுத்தினால் i1 2 ஆம்பியர் V1 2X i2 2X2 4 ஆம்பியர் அதே போல் இந்த சர்க்யூட்டை தீர்க்கலாம் கரன்ட் டிவிசன் பயன்படுத்தலாம் அடிப்படையில் இது பேரலல் சர்க்யூட்இந்த 4 Ω மற்றும் 2 Ω பேரலல் மற்றும் 6 ஆம்பியர் கரன்ட் உள்ளே வருகிறது கரன்ட் டிவிசன் பயன்படுத்தி i3 ஐ கண்டுபிடிக்கலாம் i3 4 அதாவது 4 4 2 x 6 4 ஆம்பியர் இப்படி கரன்ட் டிவிசன் பயன்படுத்தி நேரடியாக கண்டுபிடிக்கலாம் i3 4 ampere என்றால் v2 2 i3 2 4 8 volt v1 4 volt மற்றும் v2 8 volt என்று கிடைத்தது எனவே v v1 v2 4 8 12 volt இதுதான் சூப்பர்பொசிசன் ன் படி V 12 இதை சர்க்யூட்டை மொத்தமாக எடுத்து தீர்வுகண்டு சரிபார்க்கலாம் இது 12 volt வருகிறதா என்று சரிபார்க்கலாம் சரிபார்ப்பதற்காக கணக்கிடவும் i1 i3 6 ampere மற்றும் v 12 volt இந்த சர்க்யூட்டில் 6 ஆம்பியர் கிடைக்கிறது i1 2 ampere i3 4 ampere அது சூப்பர்பொசிசன் தியெரெம் i1 i3 2 4 6 ampere அது 6 ampere ரெசிஸ்ட்டன்ஸ் 2 Ω எனவே 2 6 12 volt இந்த சர்க்யூட்க்கு தீர்வு கண்டால் கரன்ட் 6 ampere என்றும் v 6 2 volt 12 voltஇந்த கணக்கை சூப்பர்பொசிசன் தியெரெம் பய்ன்படுத்தியும் சர்க்யூட்டை மொத்தமாகவும் எடுத்து தீர்வு கண்டோம் அடுத்து சூப்பர்பொசிசன் தியெரெம் பயன்படுத்தி படம் 4 ல் உள்ள சர்க்யூட் ல் ix கண்டுபிடிக்கவும் இங்கே ஒரு டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் 5 ix அதை சர்க்யூட்டிலிருந்து எடுக்கக்கூடாது ஆஃப் செய்யக்கூடாது ஆனால் ஒரு இன்டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் 20 volt ஒரு இன்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் 4 ஆம்பியர் மற்றும் ரெசிஸ்ட்டர்கள் உள்ளது சூப்பர்பொசிசன் தியெரெம் பயன்படுத்தி சர்க்யூட் ல் ix கண்டுபிடிக்கவும் எனவே ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் எடுக்கவேண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் எடுக்கும்போது இது ஓப்பன் கரன்ட் சோர்ஸ் எடுக்கும்போது இது ஷார்ட் எனவே ix ix ' ix " சர்க்யூட்டில் டிபெண்டென்ட் வோல்ட் ஐ மாற்றக்கூடாது அப்படியே இருக்கவேண்டும் ix ix ' ix " ix ' 5 Ω ரெசிஸ்ட்டரில் 4 ஆம்பியர் கரன்ட் சோர்ஸ் ஆல் போகும் கரன்ட் ஆகும் இப்போது சூப்பர்பொசிசன் பயன்படுத்துகிறோம் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட்டெட் இங்கே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட்டெட் வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட்டெட் 4 ஆம்பியர் கரன்ட் சோர்ஸ் மட்டும் இருக்கும்போது கரன்ட் ix ' ix ix ' ix " இந்த மெஷ் ல் i1 i2 i3 காட்டப்பட்டுள்ளது இது டிபெண்டென்ட் வோல்ட் 5 ix ' இது ix இல்லை அது ix ' வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும்போது கரன்ட் சோர்ஸ் ஓப்பன் கரன்ட் ix " இங்கே இது 5 ix " இந்த சர்க்யூட் ல் ix ' இந்த சர்க்யூட் ல் ix " பின்னர் அதை சேர்க்கவேண்டும் முதலில் இந்த சர்க்யூட்டை தீர்க்க வேண்டும் இது நோட் a இது 4 ஆம்பியர் கரன்ட் இப்படி போகிறது இது 4 ஆம்பியர் மற்றும் இது i3 நாம் கரன்ட் கடிகார சுற்று திசையில் எடுக்கிறோம் i3 இந்த நோட் ல் உள்ளே வருகிறது ix ம் உள்ளே வருகிறது KCL நோட் A ல் i3 ix ' 4 இங்கே KCL பயன்படுகிறது i1 4 ஆம்பியர் மெஷ் 1 ல் i1 4 ampere ஏனென்றால் நாம் இப்படி செல்கிறோம் எனவே i1 4 ஆம்பியர் மற்றவை சுலபம் KVL KCL பயன்படுத்தி தீர்க்கலாம் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சர்க்யூட் 4 7 a இது 4 7 b மெஷ் 2 ல் KVL பயன்படுத்தலாம் ஈக்வேசன் 3 கிடைக்கிறது KVL KCL எல்லாம் வரும் அதேபோல் மெஷ் 3 மூலம் இப்படி மற்றொரு ஈக்வேசன் ix ' க்கு கிடைக்கிறது நோட் A ல் KCL அது s 4 ix ' 5 ஈக்வேசன் 25 ஐ ஈக்வேசன் 3 4 ல் மாற்றாக பதிவிடவும் இரண்டு சைமல்டேனியசஸ் ஈக்வேசன் வரும்3 i2 2 ix ' 8 மற்றும் i2 5 ix ' 20 இதற்கு தீர்வு கண்டால் ix ' 52 17 ஆம்பியர் இப்போது ix " 4 ஆம்பியர் கரன்ட் சோர்ஸ் ஐ ஆஃப் செய்யவேண்டும் சர்க்யூட் 7B ல் உள்ளது போல் இருக்கும் மெஷ் 4 ல் KVL இதை மெஷ் 4 என்று எடுத்துக்கொள்கிறோம் இது மெஷ் 5 இங்கேயும் KVL பயன்படுத்தலாம் மெஷ் 4 ல் 6 i4 i5 5 ix " 0 அதேபோல் மெஷ் 5 ல் i5 ix " ஏனென்றால் டைரெக்சன் மேலே இது கீழே இந்த ஈக்வேசன் 910 ஐ இதில் மாற்றாக பதிவிட்டால் 6 i4 4 ix ' 0 இது 20 தீர்வு கண்டால் ix " 16 17 ஆம்பியர் அப்படியென்றால் ix ix ' ix " 8 17 ஆம்பியர் இந்த சர்க்யூட்டில் தீர்வு கண்டாலும் கரன்ட் 8 17 ஆம்பியர் என்று ஒரே விதமாக கிடைக்கும் மற்றொரு எளிமையான எடுத்துக்காட்டு சூப்பர்பொசிசன் பயன்படுத்தி கணக்கிடவும் இங்கே 3 சோர்ஸ் உள்ளது 2 இண்டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் ஒரு நேரத்தில் ஒரு இண்டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் எடுத்து செய்ய வேண்டும் முதலில் 2 வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ண வேண்டும் இந்த 6 Ω 8 Ω இரண்டும் தொடராக இணைந்துள்ளது அது 6 8 14 Ω ஆனாலும் கரன்ட் i1 ஐ கண்டறிய வேண்டும் இது i1 மொத்த கரன்ட் i1 i2 i3 அதேபோல் 16 volt சோர்ஸ் மட்டும் எடுக்க வேண்டும் கரன்ட் சோர்ஸ் ஓப்பன் மற்ற வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்டெட் அதேபோல் 12 volt சோர்ஸ் மட்டும் எடுக்க வேண்டும் கரன்ட் சோர்ஸ் ஓப்பன் மற்ற வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்டெட் இதேமுறையில் ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் மட்டும் வைத்து i1i2i3 கண்டுபிடிக்கலாம் முதலில் i1 இது 8 Ω 6 Ω இரண்டும் சீரீஸ் 14 Ω மற்றும் 2 Ω கர்ன்ட் சோர்ஸ் இவை மூன்றும் பேரலெல் கரன்ட் டிவிசன் முறை i1 2 2 14 4 ampere அது 0 5 ஆம்பியர் ஆகும் அதேபோல் i2 i2 6 Ω 2 Ω 8 எல்லாம் சீரீஸ் எனவே 6 Ω 2 Ω 8 Ω 16 Ω i2 16 16 1 ஆம்பியர் இந்த டைரக்சன் இது 1 ஆம்பியர் பிறகு i3 அடுத்து i3 16 Ω KVL பயன்படுத்தினால் 16 i3 பிறகு 12 0 ஆகவே i3 3 4 ஆம்பியர் i3 0 75 ஆம்பியர் சூப்பர்பொசிசன் பயன்படுத்துகிறோம் மொத்த கரன்ட் i1 i2 i3 சர்க்யூட் abc மற்றும் i1 i2 i3 கணக்கிடுவது எப்படி என்று விளக்கியுள்ளேன் i3 0 சூப்பர்பொசிசன் பயன்படுத்தினால் i1 i2 i3 0 5 1 0 75 0 75 ஆம்பியர் இந்த சர்க்யூட்க்கு எல்லா சோர்ஸ்களும் இருக்கும் போது தீர்வு கண்டால் அது ஒரேவிதமாக வருவதைப் பார்க்கலாம்